தாவர வளர்ச்சி உயிரியல் வகுப்பிற்கு வரவேற்கிறோம் இந்த வகுப்பில் தண்டு வளர்ச்சி குறிப்பாக ஆர்கனோஜெனீசிஸ் பற்றி பார்ப்போம் எனவே முந்தைய வகுப்பில் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் பராமரிப்பு மற்றும் புற பகுதியில் உள்ள ஆர்கனோஜெனீசிஸ் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு பற்றி பார்த்தோம் இந்த வகுப்பில் இலை வளர்ச்சியை உதாரணம் எடுக்கப் போகிறோம் தாவர வளர்ச்சியின் போது ஒரு தாவரம் உருவாக்கும் முக்கிய உறுப்பு இலைகள் ஆகும் தாவர இனங்கள் முழுவதும் இலைகளின் உருவ அமைப்பில் பெரும் வேறுபாடுகளை காட்டுகிறது வெவ்வேறு தாவரங்களில் இலைகள் வெவ்வேறு வடிவம் அளவு மற்றும் அமைப்பை கொண்டிருக்கும் உதாரணமாக மக்காச்சோளம் அரபிடோப்சிஸ் ரோஜா என்று பார்த்தால் இலைகளின் உருவ அமைப்பில் மிகப்பெரிய மாறுபாடு உள்ளது ஆனால் அவற்றின் வளர்ச்சியின் வடிவத்தை பார்த்தால் சில இனங்களில் குறிப்பிட்ட வேறுபாட்டை தவிர மற்றவை எல்லாம் ஒற்றுமையாக உள்ளது ஆனால் இலை வளர்ச்சியின் போது பொதுவாக மெரிஸ்டெம் மையத்தில் பராமரிக்கப்படுகிறது பின்னர் புற பகுதியில் பிரைமோர்ர்டியா நிலைநிறுத்தப்படுகிறது எனவே இலை வளர்ச்சியைப் பொறுத்தவரை பிரைமோர்டியா இலை பிரைமோர்டியாவாக இருக்கும் மேலும் இது புறப் பகுதியில் ஆக்ஸின் மாக்சிமாவை உருவாக்குவதன் மூலம் நிலைநிறுத்தப்படுகிறது ஆக்ஸின் மாக்சிமா இங்கே உருவாக்கப்பட்டவுடன் அடுத்த ஆக்ஸின் மாக்சிமா தற்போதுள்ள இலை பிரைமோர்டியாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உருவாக்கப்படும் பின்னர் அதைப் போலவே ஆரம்பகால பிரைமோர்டியாவின் வடிவம் மற்றும் வேறுபாட்டைக் காணலாம் பிரைமோர்டியா நிலைநிறுத்தப்பட்டதும் அது இலை குறிப்பிட்ட முறையைத் தொடங்கும் பின்னர் வேறுபாட்டின் போது அது இலைக்கு குறிப்பிட்ட அனைத்து திசுக்களையும் உருவாக்கும் இது இலையில் உள்ள போலாரிட்டியை அடாக்ஸியல் மற்றும் அபாக்ஸியல் மற்றும் பிராக்ஸிமல் மற்றும் டிஸ்டல் போலாரிட்டியை உறுதி செய்யும் இது தக்காளி தண்டின் படம் இது மெரிஸ்டெம் இது இலை பிரைமோர்டியா 1 P2 P3 ஆகும் பின்னர் இவை மார்போஜெனீசிஸ் ஆகும் இந்த பகுதிகள் அடிப்படையில் வேறுபடுகின்றன இறுதியில் அவை முதிர்ந்த இலையை தருகின்றன அங்கு இலையின் வெவ்வேறு பகுதி உள்ளன இது இருவிதையிலைத் தாவரமான அரபிடோப்சிஸின் ஒரு இலை மார்போலாஜி ஆகும் வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் அவை கோட்டிலிடன் வகை இலைகளைக் கொண்டுள்ளன அவை மிகச் சிறியவை தாவர வளர்ச்சியின் போது அவை ரொசெட் இலைகளை உருவாக்குகின்றன ரோசெட் இலைகளின் வடிவம் அளவு மற்றும் உருவ அமைப்பில் மாறுபாட்டைக் காட்டுகின்றன பின்னர் காலின் இலைகள் உள்ளன இந்த வகையான இலைகள் மாற்றத்திற்குப் பிறகு மஞ்சரி தண்டுகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இலையில் இது இலை இலைக்காம்பு இந்த பகுதி இலைத்தாள் என்று அழைக்கப்படுகிறது இது மையநரம்பு அடாக்ஸியல் மற்றும் அபாக்சியல் பக்கங்களைக் கொண்டுள்ளது ஒரு பக்கத்தில் ட்ரைக்கோம்கள் உருவாக்கப்பட்டுள்ளன பின்னர் இலைத்துளை உருவாக்கம் உள்ளது அடாக்ஸியல் பக்கத்தில் பாலிசேட் செல்கள் இருக்கின்றது பின்னர் வாஸ்குலர் திசுக்கள் பஞ்சுபோன்ற செல்கள் இருக்கிறது பின்னர் அபாக்சியல் பக்கங்களை இருக்கிறது வளர்ச்சியின் போது இலை உருவாகும் இடத்தில் இலை வளர்ச்சிக்கு குறிப்பிட்ட பிரைமோர்டியா நிலைநிறுத்தப்படுகிறது பின்னர் வேறுபாட்டின் போது இந்த திசுக்கள் வடிவமைக்கப்படுகின்றன மேலும் அது ஒரு அடையாளத்தை எடுத்துக் கொண்டு இலையின் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே இவை இலை வளர்ச்சியின் போது செயல்படும் சில மரபணுக்கள் எனவே WUSCHEL மற்றும் CLAVATA3 ஆகியவை மெரிஸ்டெம் பராமரிப்பிற்கு பொறுப்பாகும் பின்னர் CUC2 உள்ளது CUC1 மற்றும் CUC2 குறிப்பாக தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் மற்றும் இலை பிரைமோர்டியாவின் எல்லையில் வெளிப்படும் மரபணுக்கள் எனவே அவை அடிப்படையில் எல்லையை பராமரிக்கின்றன மேலும் STM மற்றும் KNOX மரபணு உள்ளது இது மெரிஸ்டெமடிக் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறது ASYMMETRIC1 மரபணுக்கள் இலை வடிவமைப்பை ஒழுங்குபடுத்துகிறது பின்னர் YABBY FILAMENTOUS மற்றும் KANADY மரபணுக்கள் அபாக்சியல் போலாரிட்டியைக் கட்டுப்படுத்துகின்றன PHABULOSA மற்றும் FANTASTICA மரபணுக்கள் அடாக்ஸியல் போலாரிட்டியைக் கட்டுப்படுத்துகிறது எனவே இந்த மரபணுக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன பின்னர் அவை செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகின்றன இந்த மரபணுவில் பிறழ்வு இருந்தால் இலை உருவ அமைப்பில் குறைபாட்டைக் காணலாம் எடுத்துக்காட்டாக இயல்பு வகையின் உருவ அமைப்பில் இலைக்காம்பு மற்றும் இலைத்தாள் இவ்வாறு இருக்கும் ஆனால் SERRATE விகாரியில் இலையின் உருவ அமைப்பில் ஒரு வகையான மாற்றம் உள்ளது இதேபோல் ASYMMETRIC2 மரபுபிறழ்வைப் பார்த்தால் பினோடைப்பில் சில மாற்றம் மட்டுமே இருக்கும் ஆனால் AS2 மற்றும் serrate அல்லது AS1 மற்றும் serrate க்கு இடையில் இரட்டை விகாரி செய்தால் பினோடைப்பில் தீவிர மாற்றம் ஏற்படும் இதேபோல் KNOX மரபணுவில் சிலவற்றை எடுத்தால் வெவ்வேறு இடத்தில் இது வெளிப்பட்டு இலை உருவவியல் முற்றிலும் குலைவதை காணலாம் இலை வடிவத்தையும் அளவையும் வரையறுக்கும் மற்றொரு விஷயம் இலை வளைவு எனவே வளைவு எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் ஒரு செல்லின் வளர்ச்சி ஒரே மாதிரியாக ஏற்பட்டால் செல்லின் வளர்ச்சி கோள வடிவத்தில் இருக்கும் ஆனால் புறப் பகுதியை விட மத்திய பகுதியில் வளர்ச்சி அதிகமாக இருந்தால் நேர்மறையான வளைவு கிடைக்கும் எனவே இது போன்ற ஒரு கட்டமைப்பையும் வளைவையும் காணலாம் மறுபுறம் மத்திய பகுதியை விட புறப் பகுதியில் வளர்ச்சி அதிகமாக இருந்தால் ஒரு வகையான எதிர்மறை வளைவைக் காணலாம் பின்னர் அது இந்த கட்டமைப்பைக் கொண்டிருக்கும் பின்னர் ஆன்டிரிரினம் CINCINNATA மரபணுக்களின் விகாரி அடையாளம் காணப்பட்டுள்ளது CINCINNATA மரபணு என்பது TCP குடும்பத்தின் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி ஆகும் மற்றும் இந்த விகாரியில் இலையின் உருவவியல் மிகவும் குறைபாடாக இருக்கிறது எனவே ஒரு ஆன்டிரிரினம் இலையில் இலைக்காம்பு மற்றும் சரியான வடிவம் உள்ளது ஆனால் CINCINNATA விகாரி இலையில் குறைபாடு இருப்பதை ஆரம்ப கட்டத்தை விட பின்னர் வரும் கட்டங்களில் இலை பரவும்போது இந்த வகையான கட்டமைப்பை தெளிவாக பார்க்கலாம் இந்த இலையின் விளிம்பையும் செல்லின் அம்சத்தையும் பார்த்தால் இயல்பு வகை இலை மற்றும் CINCINNATA விகாரி இலைக்கும் இடையே மாறுபாடு இருப்பதாய் காணலாம் இலை உருவ அமைப்பைக் கட்டுப்படுதும் மற்றொரு மரபணு AINTEGUMETA ஆகும் இது இயல்பு வகை அரபிடோப்சிஸ் இலை ஆனால் இது ANT இன் செயல்பாட்டை இழந்தால் வடிவம் அதேபோல தான் இருக்கும் ஆனால் இந்த இலையின் அளவு மாறுபடும் இது இயல்பு வகை ஆனால் இது ANT இன் செயல்பாட்டை இழந்தால் குறைபாடு ஏற்படும் ANT இன் செயல்பாட்டு அதிகரித்தால் எதிர் விளைவு நடக்கும் எனவே ANT இலை உருவ அமைப்பை ஒழுங்குபடுத்துகிறது எனவே பொதுவாக இலையின் வளர்ச்சியைப் பார்த்தால் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமின் முதல் கட்டத்தில் அல்லது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமின் புறப் பகுதியில் முதல் இலை பிரைமோர்டியா நிலைநிறுத்தப்படுகிறது பின்னர் இந்த இலை பிரைமோர்டியா இந்த திசையில் நிகழும் டிஸ்டல் வளர்ச்சியைத் தொடங்குகிறது இது ஒரு வகையான இரண்டு முனைகளை உருவாக்குகிறது ஒன்று பிராக்ஸிமலில் உள்ளது மற்றொன்று டிஸ்டல் பகுதி பின்னர் மூன்றாம் கட்டத்தில் இலைத்தாள் உருவாக தொடங்குகிறது அங்கு விளிம்பு பகுதி அல்லது இந்த பகுதி இலைத்தாளாக உருவாக்கப்படுகிறது மற்றும் இந்த அடித்தளப் பகுதி இலைக்காம்பாக உருவாகிறது பின்னர் இடைக்கால வளர்ச்சி இலைத்தாளில் தொடங்குகிறது அவை இலைத்தாளுக்கு சரியான கட்டமைப்பு வர உதவுகிறது எனவே இந்த படத்தில் வளரும் பிரைமோர்டியவைப் பார்க்கலாம் இது ஆரம்பகால பிரைமோர்டியா இது பின்னர் வரும் பிரைமோர்டியா இது வெளியே வரவிற்கும் இலை பிரைமோர்டியா இந்த செயல்முறையை சீராக்க சில மரபணுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மெரிஸ்டெமில் மெரிஸ்டெமடிக் மரபணுக்கள் உள்ளன அவை மெரிஸ்டெம் செயல்பாட்டைக் கட்டுப்படுத்துகின்றன ஆனால் பிரைமோர்டியாவில் மற்ற மரபணுக்கள் உள்ளன அவை செயல்படுத்தப்படுகின்றன அதில் ஒன்று ஆக்ஸின் அளவு மேலும் ஆக்ஸின் மெரிஸ்டெமடிக் மரபணுவைத் தடுக்கிறது எனவே அடிப்படையில் பிரைமோர்டியா பகுதியில் மெரிஸ்டெமடிக் மரபணுக்கள் அல்லது வேறுபாடு முறையை எதிர்மறையாகக் கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் அடக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இலை குறிப்பிட்ட வளர்ச்சி முறையை நேர்மறையாகக் கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் மற்றும் LOB வகையான மரபணுக்கள் மெரிஸ்டெம் மற்றும் இலை பிரைமோர்டியாவுக்கு இடையிலான எல்லையில் இருக்கும் மரபணுக்கள் மேலும் அவை மண்டலத்தை வரையறுக்க அல்லது மெரிஸ்டெமை சரியாக நிலைநிறுத்த அல்லது பக்கவாட்டு உறுப்பு பிரைமோர்டியாவைப் பயன்படுத்தி மெரிஸ்டெமை பிரிக்க மிகவும் முக்கியம் அதே நேரத்தில் சில மரபணுக்களின் உள்ளது அவை வளரும் இலை பிரைமோர்டியாவில் செயல்படுகிறது மேலும் இந்த மரபணுக்கள் இலை குறிப்பிட்ட வேறுபாடு முறையை ஒழுங்குபடுத்துவதற்கு முக்கியமானவை எனவே இதற்குப் பிறகு வேறுபடுதல் செயல்முறை உள்ளது அது ஒன்று அடி நோக்கி அல்லது நுனி நோக்கி அல்லது இருதிசை நோக்கி நகரலாம் அதாவது வேறுபாடு இங்கிருந்து தொடங்கி இந்த திசையில் தொடரலாம் அல்லது அது அடித்தளப் பகுதியிலிருந்து தொடங்கி மேல் திசையில் செல்லலாம் அல்லது அது இரு திசையிலிருந்தும் தொடங்கலாம் பின்னர் அது ஒரு வகையான கிரேட்டியன்ட்டை உருவாக்குகிறது ஆனால் இரு முனைகளிலும் வேறுபாடு முடிந்ததும் கிரேட்டியன்ட் இருப்பது இல்லை எனவே கிரேட்டியன்ட் இல்லாதபோது இலை வேறுபாடு அல்லது வளர்ச்சி நின்றுவிட்டது என்று அர்த்தம் எனவே அரபிடோப்சிஸ் தலியானாவில் இது அடி நோக்கிய முறையில் நிகழ்கிறது இது வெவ்வேறு நாட்களில் அரபிடோப்சிஸ்ஸின் இலை இது 4வது நாள் 8வது நாள் 12வது மற்றும் 60வது நாள் மற்றும் இது GUS ஐ இயக்கும் CYCLIN புரோமோட்டார் எனவே CYCLIN என்பது ஒரு மரபணு ஆகும் இது அடிப்படையில் பிரிக்கும் செல்லை குறிக்கும் இது ஒரு செல் சுழற்சி மரபணு எனவே ஆரம்பகால இலைகள் அதாவது 4 வது நாள் இலையில் கிட்டத்தட்ட முழுப் பகுதியிலும் பிரிவு ஏற்படுவதைக் காணலாம் எனவே இலை நுனியில் மட்டுமே வேறுபாடு கட்டுப்படுத்தப்படுகிறது அதேசமயம் பெரும்பாலான இலைகளில் அங்கு செல் பிரிவு நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த இலை வயதாகும்போது அதாவது 8வது நாள் இலையைப் பார்த்தால் வேறுபாடு சமிக்ஞை கீழ் பக்கத்தை நோக்கி நகர்கிறது எனவே இப்போது 50 சதவிகிதம் முனை பகுதியில் CYCLIN செயல்பாடு இருப்பதில்லை எனவே அவை பிரிவு செயல்பாட்டைக் காட்டுவதுதில்லை அதாவது பிரிவு செயல்பாடு பெரும்பாலும் இலையின் அடிப்பகுதியில் மட்டுமே நடக்கிறது அதேசமயம் நுனி பகுதியில் அல்லது இலையின் அரை டிஸ்டல் பகுதியில் பிரிவு செயல்பாடு நடப்பதில்லை அதாவது அவை வேறுபாட்டின் செயல்முறைக்கு உட்பட்டுள்ளன 12வது நாட்களில் பிரிவின் செயல்பாடு இலையின் அடித்தள பகுதியில் மட்டுமே நடக்கிறது அதேசமயம் இலைகளின் டிஸ்டல் பகுதியில் வேறுபாடு நடக்கிறது சற்று பின்னர்16 நாட்களில் தாவரத்தைப் பார்த்தால் முழு இலையையும் செல் பிரிவு அல்லது செல் வளர்ச்சி செயல்பாட்டை இழக்கிறது இப்போது இந்த இலை முழுமையாக முதிர்ச்சியடைந்துள்ளது அது முழுமையாக வேறுபடுத்தப்பட்டுள்ளது இப்போது வேறுபாட்டை நிறுத்தும் இந்த பண்புகளை ஒழுங்குபடுத்தும் சில மரபணுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த இலையை பிரித்தால் இலையின் நுனி மற்றும் அடித்தள அல்லது டிஸ்டல் மற்றும் பிராக்ஸிமல் வளர்ச்சி இருக்கும் மற்றும் விளிம்பு வளர்ச்சியும் இருக்கும் சில மைக்ரோ RNA சில GRF மற்றும் CINCINNATA TCP மரபணுக்கள் ஆகிய மரபணுக்களின் செயல்பாடு அடிப்படையில் இலை வளர்ச்சியின் போது சரியான வடிவம் அளவு மற்றும் திசு அமைப்பை உறுதி செய்கிறது மறுபுறம் YABBY ஹோமியோடோமைன் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணியான KANADI மரபணுக்களின் செயல்பாட்டைப் பார்த்தால் அவை அடிப்படையில் அடாக்ஸியல் மற்றும் அபாக்ஸியலின் பண்பு அல்லது இலையின் போலாரிட்டியை உறுதி செய்கின்றன அரபிடோப்சிஸில் இலையைத் தட்டையாக்குவதை ஆக்ஸின் ஒழுங்குபடுத்துகிறது ஆக்ஸின் AUXIN RESPONSE FACTOR இன் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறது எனவே இவை AUXIN RESPONSE FACTOR 2 முதல் 4 ஆகும் பின்னர் MP உள்ளது இது மீண்டும் AUXIN RESPONSE FACTOR 5 ஆகும் பின்னர் சில WOX மரபணுக்களும் உள்ளது அவை சேர்ந்து இலையின் வேறுபாடு அல்லது இலை துவக்கத்தை மட்டுமல்லாமல் இலை இந்த திசையில் தட்டையாகுவதையும் ஒழுங்குபடுத்துகிறது இப்போது இலை போலாரிட்டியைப் பார்ப்போம் எனவே இலை போலாரிட்டி மிக முக்கியமானது என்றும் அடாக்ஸியல் மேற்பரப்பில் இருக்கும் சில அம்சங்கள் அபாக்சியல் மேற்பரப்பில் இல்லாததால் போலாரிட்டி முக்கியமானது என்றும் பார்த்தோம் மரபணுக்களின் இரண்டு வகைகளால் போலாரிட்டி கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே மரபணுக்களின் ஒரு வகை பக்கவாட்டு உறுப்புகளின் அடாக்ஸியல் பக்கத்தில் குறிப்பாக வெளிப்படுகிறது மற்றொரு வகை குறிப்பாக வளர்ச்சியின் அபாக்சியல் பக்கத்தில் வெளிப்படுகிறது எடுத்துக்காட்டாக இந்த வளர்ந்து வரும் முறையைப் பார்த்தால் இது அபாக்ஸியல் மரபணுவான FIL மரபணுவின் தூதுவ RNA விநியோகம் ஆகும் இந்த வளர்ந்து வரும் இலையைப் பார்த்தல் அதன் வெளிப்பாடு பெரும்பாலும் இலையின் அபாக்சியல் பாதியை கட்டுப்படுத்துகிறது அதேசமயம் இலையின் அடாக்ஸியல் பாதியில் இந்த வெளிப்பாடு இருப்பதில்லை இந்த வெளிப்பாடு முறை பிரைமோர்டியாவின் ஆரம்பத்தில் கட்டத்தில் நிறுவப்பட்டுள்ளது எனவே இது மெரிஸ்டெம் மற்றும் இது முதல் பிரைமோர்டியா ஆகும் இந்த பகுதி பிரைமோர்டியா ஆனால் வெளிப்பாடு பிரைமோர்டியாவின் அபேக்ஸியல் பாதிக்கு மட்டுமே நடக்கிறது ஆனால் அடாக்ஸியல் பாதியில் பிரைமோர்டியாவின் அபாக்ஸியல் மரபணுக்களை வெளிப்படுவதில்லை மறுபுறம் REVOLUTA அல்லது PHABULOSA போன்ற அடோக்ஸியல் மரபணுக்கள் எதிர் வடிவத்தை காட்டுகிறது எனவே வளர்ந்து வரும் இலை பிரைமோர்டியாவில் அடாக்ஸியல் மேற்பரப்பு இருக்கும் பாதியில் இந்த மரபணுக்களின் வெளிப்பாடு அதிகமாக இருக்கிறது ஆனால் பிரைமோர்டியாவின் அபாக்சியல் பக்கத்தில் இந்த வெளிப்பாடு இருக்காது இந்த சமச்சீரற்ற வெளிப்பாடு வளரும் இலைக்கு போலாரிட்டியை தருகிறது அபாக்ஸியலில் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி கொண்ட ஹோமியோடோமைனைத் தவிர YABBY களம் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி KANADI மற்றும் வேறு சில மரபணுக்களும் உள்ளன REVOLUTA போன்ற விகாரத்தில் பினோடைப்பின் செயல்பாட்டு இழந்து அடாக்ஸியல் மேற்பரப்பு முற்றிலும் அபாக்சியலைஸ் செய்யப்படுவதைக் காணலாம் இது இயல்பு வகை ஆன்டிரிரினம் இலைகள் FANTASTIC என்பது அடாக்ஸியல் மேற்பரப்பின் ரெகுலேட்டர் ஆகும் இந்த மரபணு இல்லையென்றால் இலைகளில் உள்ள போலாரிட்டி முற்றிலும் இழக்கப்படும்எனவே அடாக்ஸியல் மேற்பரப்பு மற்றும் அபாக்ஸியல் மேற்பரப்பு இரண்டும் ஒன்று போல் இருக்கும் இயல்பு வகைக்கு ஒரு குறுக்குவெட்டு செய்தால் இது அடாக்ஸியல் பக்கமாகும் இது அபாக்ஸியல் பக்கங்களாகும் மேலும் சைலம்கள் வழக்கமாக அடாக்ஸியல் பக்கங்களை நோக்கி நிலைநிறுத்தப்படுகிறது மற்றும் ஃபுளோயம் அபாக்ஸியல் பக்கங்களை நோக்கி நிலைநிறுத்தப்படுகிறது ஆனால் பிறழ்வை எடுத்து ஒரு குறுக்குவெட்டு செய்தால் அது ரேடியல் வடிவத்தைக் காட்டுகிறது இங்கே ஃபுளோயம் இருபுறமும் சைலம் மையத்திலும் உள்ளது அடாக்ஸியல் குறிப்பிட்ட மரபணுக்கள் இல்லாதபோது அனைத்து திசுக்களும் அபாக்சியலைஸ் செய்யப்படுகின்றன எனவே இலை அபாக்ஸியல் வகை வடிவத்தைக் கொண்டிருக்கும் PHABULOSA அடாக்ஸியல் மேற்பரப்பின் ரெகுலேட்டர் ஆகும் இவற்றை ஆதிக்கம் திகமாக இருந்தால் அனைத்து பகுதிகளும் அடாக்ஸியலைஸ் செய்யப்படும் எனவே அபாக்ஸியல் பகுதிகள் கூட அடாக்ஸியல் பகுதிகளாக மாற்றப்படுகின்றன இங்கு வாஸ்குலர் முறை மிகவும் வித்தியாசமானது சைலம் ஃபுளோயமைச் சுற்றியுள்ளதை இங்கே காணலாம் அதாவது சைலம் அடிப்படையில் அடாக்ஸியல் பக்கமாகும் எனவே இந்த பிறழ்ந்த பின்னணியில் இலை பெரும்பாலும் அடாக்ஸியலைஸ் செய்யப்படுகிறது அதேசமயம் செயல்பாட்டு இழக்கும் போது இலை பெரும்பாலும் அபாக்சியலைஸ் செய்யப்படுகிறது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோகிராப்பில் அடாக்ஸியல் மேற்பரப்பு மற்றும் அபாக்ஸியல் மேற்பரப்பின் செல்லுலார் அம்சத்தை பார்த்தால் இரண்டும் வித்தியாசமாக இருக்கிறது அடாக்ஸியல் மேற்பரப்பில் செல்களில் வீக்கம் இருக்கும் அதேசமயம் அபாக்சியல் மேற்பரப்பு மென்மையாக இருக்கும் எனவே வீக்கம் மிகவும் வலுவானதல்ல ஆனால் அபாக்சியல் மேற்பரப்பின் ரெகுலேட்டர்களாக இருக்கும் FILAMENTOUS அல்லது YABBY மரபணுவை அதிகம் வெளிப்படுத்தினால் அவை அபாக்சியல் மேற்பரப்பை ஊக்குவிக்கிறது பொதுவாக இயல்பு வகைகளில் அடாக்ஸியல் மேற்பரப்பில் ஏராளமான வீக்கம் உள்ளது ஆனால் FILAMENTOUS அல்லது YABBY3 ஐ அதிகம் வெளிப்படுத்தும்போது அவை அபாக்சியல் மேற்பரப்பு போல் மென்மையாகுகிறது YABBY3 அல்லது FILAMENTOUS இன் செயல்பாட்டின் ஆதாயத்தை கொண்டிருக்கும்போது அவை அடாக்ஸியல் அடையாளத்தை அபாக்ஸியல் அடையாளமாக மாற்றுகின்றன ஆனால் FIL மற்றும் YABBY3 இன் இரட்டை விகாரி இருந்தால் அவை செயல்பாட்டை இழக்க செய்கிறது எனவே இரண்டும் அபாக்சியல் ஊக்குவிக்கும் மரபணுக்களும் இங்கு இல்லை ஆகவே அபாக்ஸியல் மேற்பரப்பு அடாக்ஸியல் மேற்பரப்பு போல இருக்கிறது ஆகவே அடாக்ஸியல் மற்றும் அபாக்ஸியல் ஊக்குவிக்கும் இரண்டு வகை மரபணுக்கள் உள்ளன அடாக்ஸியல் ஊக்குவிக்கும் மரபணுக்கள் இல்லையென்றால் அடாக்ஸியல் பக்கங்கள் அபாக்ஸியல் பக்கங்களாக மாற்றப்படுகின்றன அதேபோல் அபாக்ஸியல் ஊக்குவிக்கும் மரபணு இல்லாவிட்டால் அபாக்சியல் மேற்பரப்பு அடாக்ஸியல் மேற்பரப்பாக மாற்றப்படும் அவை இந்த செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறது எனவேஇது அபாக்ஸியல் மரபணுவான FIL இன் வெளிப்பாடு ஆகும் இது பெரும்பாலும் இலையின் அபாக்சியல் பக்கத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது மற்றும் அது அடாக்ஸியல் பக்கத்தில் இருப்பது இல்லை ஆனால் PHABULOSA விகாரத்தின் செயல்பாட்டைப் பெற்றிருந்தால் ஒவ்வொரு பக்கமும் அடாக்ஸியல் பக்கமாகும் இது FILAMENTOUS மரபணுவின் வெளிப்பாடு வடிவமாகும் ஏனெனில் FILAMENTOUS அபாக்சியல் மரபணுவாகும் எனவே இந்த பிறழ்வில் எல்லாம் அடாக்ஸியலாக இருக்கிறது மேலும் PHABULOSA வின் பிறழ்வு செயல்புடும்போது அனைத்தும் மறைந்து விடுகிறது எனவே அபாக்ஸியல் குறிப்பிட்ட மரபணுக்கள் வெளிப்படுவதில்லை சில நேரங்களில் இதன் வெளிப்பாடு ஒரு இடத்தில் மட்டும் இருக்கும் ஆனால் விரிவடையது எனவே அடாக்ஸியல் உறுப்புகளின் வெளிப்பாடு மிகவும் குறைவாக இருக்கிறது மறுபுறம் அபாக்ஸியல் விகாரிகளில் அடாக்ஸியல் ஊக்குவிக்கும் மரபணுவின் வெளிப்பாட்டைப் பார்க்கலாம் KANADI மரபணுக்கள் அபாக்ஸியல் பக்கத்தை மேம்படுத்துவதற்கு பொறுப்பாகும் REVOLUTA மற்றும் PHAVOLUTA அடாக்ஸியல் பக்க மரபணுக்கள் ஆனால் இரட்டை விகாரி பின்னணியில் அதன் வெளிப்பாடு குலைக்கிறது இயல்பு வகைகளில் இவை அடாக்ஸியல் மேற்பரப்பில் இருக்கிறது ஆனால் பிறழ்வு பின்னணியில் அவை அபாக்ஸியல் மேற்பரப்பில் கூட வெளிப்படலாம் இதேபோல் KANADI விகாரியில் அவை வெளிப்பாட்டை இழந்துவிடும் அல்லது மிகக் குறைந்த வெளிப்பாட்டை காட்டும் எனவே சுருக்கமாகச் சொன்னால் வளர்ந்து வரும் இலையில் மெரிஸ்டெமடிக் மண்டலம் மற்றும் பிரைமோர்டியா உள்ளது பிரைமோர்டியாவில் அடாக்ஸியல் மற்றும் அபாக்ஸியல் போலாரிட்டி ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளது அடாக்ஸியல் பக்கத்தில் இந்த PHABOLUTA REVOLUTE PHABOLUSA ஆகிய ஹோமியோடோமைன் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள் செயலில் உள்ளது மறுபுறம் KANADI YABBY மரபணுக்கள் அபாக்சியல் மேற்பரப்பில் செயலில் உள்ளன அடாக்ஸியல் களத்தில் இந்த மரபணுக்கள் YABBY இன் வெளிப்பாட்டைத் தடுக்கின்றன அபாக்ஸியல் களத்தில் இந்த மரபணுக்கள் ஹோமியோடோமைன் மரபணுவின் வெளிப்பாட்டைத் தடுக்கின்றன அடாக்ஸியல் ஊக்குவிக்கும் மரபணுக்கள் மற்றும் அபாக்ஸியல் ஊக்குவிக்கும் மரபணுக்களின் பரஸ்பர வெளிப்பாடு முறையின் மூலம் அடாக்ஸியல் மற்றும் அபாக்ஸியல் போலாரிட்டியை நிறுவுகிறது மறுபுறம் சில மைக்ரோ RNA மற்றும் டிரான்ஸ் si RNA இந்த உறுப்புகளில் போலாரிட்டியை நிறுவுவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இலையின் குறுக்குவெட்டைப் பார்த்தால் அடாக்ஸியல் களம் மற்றும் அபாக்ஸியல் களம் இருப்பதாய் தெளிவாக காணலாம் எனவே இவை அடாக்ஸியல் களத்தில் இது போன்ற அடாக்ஸியல் மரபணுக்கள் செயலில் உள்ளன மற்றும் அடாக்ஸியல் மரபணுக்களைத் தவிர இலை அடையாளத்தை ஊக்குவிப்பதற்கு காரணமான மரபணுக்களையும் அவை வெளிப்படுத்தப்படுதுகிறது அபாக்ஸியல் பக்கத்தில் சில அபாக்ஸியல் ஊக்குவிக்கும் மரபணுக்கள் செயலில் உள்ளன தவிர ஆக்ஸின் மைக்ரோ RNA ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணிகள் MP மற்றும் இலை வேறுபாட்டின் சில முக்கிய ரெகுலேட்டர்களின் செயல்பாடு உள்ளது எனவே டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளின் செயல்பாடு ஹார்மோன்களின் செயல்பாடு அனைத்தும் மெரிஸ்டெமடிக் செயல்பாடு மற்றும் இலை பிரைமோர்டியா ஆகியவற்றுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மற்றும் சிக்கலான மரபணு திட்டத்தை அமைக்கிறது இது தாவரங்களில் சரியான முறைமை வேறுபாடு மற்றும் உறுப்பு வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துகிறது இத்துடன் இந்த வகுப்பை நிறுத்திக்கொள்வோம் அடுத்த வகுப்பில் மலர் மாற்றம் மற்றும் மலர் வளர்ச்சியைப் பார்ப்போம்